வண்ண டெமோசைசிங் குறித்த எங்கள் விவாதத்தை நாங்கள் தொடர்கிறோம் கடந்த விரிவுரையில் வண்ண இடைக்கணிப்பின் சிக்கல் என்ன என்பதை நான் வரையறுத்து இருந்தேன் இந்த சிக்கல் அறிக்கையில் உங்களுக்கு வண்ண வடிகட்டி வரிசை வழங்கப்படுகிறது அங்கு நீங்கள் வண்ணப் படத்தை உணரும் ஒரு முறை உள்ளது எனவே இந்த வடிவத்தில் ஒவ்வொரு பிக்சலிலும் ஒரே ஒரு நிறமாலை கூறு மட்டுமே பிடிக்கப்படுகிறது ஒரே ஒரு நிறமாலை கூறு அல்லது ஸ்பெக்ட்ரல் சேனலின் தகவல் கிடைக்கிறது எடுத்துக்காட்டாக இந்த பிக்சலில் பச்சை மதிப்பு மட்டுமே அதன் நெய்போர் பிக்சல்களில் கிடைக்கிறது சிவப்பு மற்றும் நீலம் கிடைக்கிறது ஒவ்வொரு பிக்சலிலும் காணாமல் போன கூறுகளை அதன் நெய்போர் விநியோகங்களை கவனித்து கணக்கிடுவதே இடைக்கணிப்பின் சிக்கல் அதற்கான வெவ்வேறு வழிமுறைகளைப் பற்றி நாங்கள் விவாதிப்போம் குறிப்பாக இங்கே கொடுக்கப்பட்ட சிக்கலில் பிக்சல் ஆயத்தொகுதிகள் தொடர்பாக தரப்படுத்தப்பட்ட சேனல்களின் ஒன்றிணைந்த முறை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது எனவே CFA இன் ஒவ்வொரு பிக்சலிலும் அந்த ஒருங்கிணைப்பு இடங்களில் அல்லது அந்த வரிசை இடத்தில் ஸ்பெக்ட்ரல் கூறு கிடைக்கிறது என்று எனக்குத் தெரியும் இந்த நிலைகள் இரண்டு வெவ்வேறு இரண்டு குறியீட்டு திட்டங்களால் குறியாக்கப்படலாம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும்அதாவது இந்த இரண்டு குறியீட்டு முறைகளும் இந்த வகையான குறியீட்டுத் திட்டங்களால் இந்த ஒன்றிணைந்த வடிவத்தில் ஒரு வரிசையில் பச்சை மற்றும் சிவப்பு பிக்சல்கள் பச்சை மற்றும் சிவப்பு மதிப்புகள் மற்றும் அடுத்த வரிசையில் மாறி மாறி நீலம் மற்றும் பச்சை ஆகியவை கிடைக்கின்றன என்பதை நீங்கள் அவதானிக்கலாம் சிவப்பு மாதிரிகள் பச்சை நிறத்துடன் சிவப்பு மாதிரிகள் கிடைக்கக்கூடிய வரிசையையும் பச்சை நிறத்துடன் நீல மாதிரிகள் கிடைக்கும் வரிசையையும் நீல வரிசையாகக் கருதலாம் அங்கு நெடுவரிசையை பச்சை அல்லது பச்சை அல்லாதவை என்று குறிக்கலாம் பின்னர் நெடுவரிசை நிலைகள் வேன் பச்சை அல்லது பச்சை அல்லாததாக இருக்கும் இந்த வழியில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றாக CFA இல் உள்ள எந்த பிக்சல் இருப்பிடங்களுக்கும் எந்த வகை வரிசையில் அமைந்து உள்ளது எந்த வகை நெடுவரிசையில் அமைந்து உள்ளது என்று தீர்மானிக்க முடியும் மேலும் அந்த தகவல்களிலிருந்து மட்டுமே நாம் ஸ்பெக்ட்ரல் கூறு அங்கு கிடைக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும் எடுத்துக்காட்டாக நிலை சிவப்பு வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசை என்றால் அது பச்சை பிக்சல் இருப்பிடமாகும் அங்கே எந்த நெடுவரிசையும் ஒரு நிலையில் பச்சை நிறத்தில் இருந்தால் பச்சை பிக்சல் இருப்பிடங்கள் கிடைக்கும் இது நீல வரிசை மற்றும் பச்சை அல்லாத நெடுவரிசை எனில் இது ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் நீல கூறு கிடைக்கும் எனவே இந்த வகையான பின்னணியுடன் இப்போது இடைக்கணிப்பின் வெவ்வேறு முறைகள் பற்றி விவாதிக்கிறேன் நாம் இங்கு செய்ய வேண்டிய இரண்டு முக்கிய அவதானிப்புகள் உள்ளன ஒன்று என்னவென்றால் சிவப்பு பச்சை மற்றும் நீல சேனல்களுக்கு இடையே அதிக தொடர்பு உள்ளது இதன் பொருள் இந்த சேனல்களில் ஏதேனும் தகவல்கள் உங்களிடம் இருந்தால் மற்ற சேனல் தகவல்களும் அந்த தகவலைப் பெற இந்த தொடர்பைப் பயன்படுத்தலாம் அவர்கள் குறிப்பாக ஒரே அமைப்பு மற்றும் விளிம்பு இருப்பிடங்களைக் கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக சாய்வு மதிப்பீடுகள் குறுக்கு சேனல் சாய்வு மதிப்பீடு இந்த விஷயத்தில் பயனுள்ளதாக இருக்கும் வெவ்வேறு முறைகளைப் பற்றி விவாதிக்கும்போது அதை விரிவாகக் கூறுவோம் ஏ ஏற்பாட்டின் மற்ற அவதானிப்புகள் முந்தைய விரிவுரையில் இந்த விஷயங்களை நான் குறிப்பிட்டேன் அவை பச்சை சேனல்கள் அதிக விகிதத்தில் மாதிரிகள் மற்றும் குறிப்பாக பேயரின் வடிவத்தில் Bayer's pattern அவை சிவப்பு மற்றும் நீல சேனல்களின் இரு மடங்கு விகிதத்தில் உள்ளன வழக்கமாக பச்சை சேனல் அவை மதிப்புகளின் தீவிரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒத்ததாக இருக்கும் தீவிரத்தன்மையின் மதிப்புகளைக் குறிக்கிறது மற்றும் வண்ணத் தகவல்கள் சிவப்பு மற்றும் நீல நிறத்தில் மேலும் உட்பொதிக்கப்பட்டிருக்கின்றன அதனால்தான் சில சமயங்களில் வண்ண இடைக்கணிப்பு பச்சை நிறத்தில் ஒளிர்வு சேனல்களுக்கு ஒத்ததாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் முதலில் ஒளியை மதிப்பிட விரும்பினால் நாங்கள் பச்சை நிறத்தை இடைக்கணித்து அடுத்தடுத்த செயலாக்கத்தில் ஒரு ஒளி மதிப்பின் மதிப்பைப் பயன்படுத்துகிறோம் இவை தான் அவற்றின் சில நன்மைகள் நீங்கள் பச்சை சேனலில் அதிக மாதிரி விகிதத்தைக் கொண்டிருப்பதால்இது பச்சைக் கூறுக்கு சென்சிடிவ் வாக இருக்கும் இது பார்வை அமைப்பின் நிறம் எனவே பச்சை சேனலின் புனரமைப்புக்கான உயர் தரத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் அதனால்தான் அது மாதிரி விகிதம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இது மாற்றுப்பெயர்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் விவரங்கள் மற்ற இரண்டு குரோமா சேனல்களை விட இந்த சேனலில் சிறப்பாக பாதுகாக்கப்படுகின்றன முதலில் பைலினியர் இடைக்கணிப்பின் எளிய நுட்பத்தைப் பற்றி விவாதிப்போம் இது இரு பரிமாண விநியோகம் இரு திசைகளிலும் இடைக்கணிப்புகளை நாங்கள் பரிசீலிப்போம் அதனால்தான் நேரியல் இடைக்கணிப்பு இரு திசைகளிலும் உள்ளது இது மிகவும் எளிமையானது மற்றும் நேரடியானது எடுத்துக்காட்டாக நீங்கள் பச்சை பிக்சல்களை ஒன்றிணைக்க விரும்பினால் நம்மிடம் என்ன மாதிரியான ஏற்பாடு உள்ளது என்பதை முதலில் கவனிப்போம் நீங்கள் பச்சை பிக்சல்களை இடைக்கணிக்கப் போகிறீர்கள் என்றால் இந்த மாதிரிகள் பச்சை மாதிரிகள் கிடைக்காத ஒரு இடத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இது போன்ற ஒரு இடம் இது B8 r என இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு இடம் இதுபோன்று கூறுகிறது இது இங்கே R14 என காட்டப்பட்டுள்ளது எனவே காணாமல் போன பச்சை கூறு ஐ நாம் கணக்கிட வேண்டிய இடங்கள் இவை தான் இப்போது பச்சை மாதிரிகளின் அண்டை தகவல்கள் நான்கு நெயிபோர்ஸ் வடிவத்தில் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் அவதானிக்கலாம் தனித்துவமான விகிதத்தில் இந்த நெயிபோர்ஹூட் வரையறை என்று அழைக்கிறோம் 4 நெயிபோர்ஹூட் வரையறை மிகவும் நேராக முன்னோக்கி உள்ளது உங்களிடம் ஒரு தனித்துவமான விகிதத்தில் ஒரு பிக்சல் இருப்பிடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு பிக்சல் இருப்பிடம் இந்த இருப்பிடத்தை x y எனக் குறித்தால் இது நெயிபோர் பிக்சல்கள் என்றும்சொல்லலாம் இந்த கட்டத்தின் 4 நெயிபோர் அல்லது பிக்சல் தான் இவை ஒருங்கிணைப்பு என்பது வரிசை அட்டவணைப்படுத்தல் x 1 y என்று சொல்ல வேண்டும் இது x y 1இது x 1 y இது ஒன்று x y 1 உதாரணமாக இந்த இடத்தில் பச்சை கணக்கீடு இருக்கிறது என்று கருதினால் இந்த 4 நெயிபோரை நான் பார்க்க முடியும் இந்த பிக்சலில் 4 நெயிபோர் உள்ளன இப்போது இந்த பிக்சல்களின் எளிய சராசரியை எடுத்துக்கொள்வேன் அப்படித்தான் நாம் பச்சை நிறத்தை இடைக்கணிக்கிறோம் ஏனெனில் பச்சை மாதிரி காணாமல் போன இடங்களில் அந்த மாதிரியின் 4 நெய்போர்களில் நீங்கள் எப்போதும் இருப்பீர்கள் இரண்டு பச்சை மதிப்புகள் உள்ளன இப்போது நீங்கள் சராசரியை எடுத்துக் கொள்ளலாம் இது பிக்சல் இருப்பிடம் B8 இல் 4 நெய்போர்களின் சராசரியின் எடுத்துக்காட்டு உங்களிடம் பச்சை மாதிரி இல்லை இதுதான் அந்த இடம் இப்போது நீங்கள் இதைக் கருத்தில் கொள்ளுங்கள் பின் G7 பின்னர் G9 மற்றும் G13 இப்போது நீங்கள் அதை 4 ஆல் வகுக்கிறீர்கள் அவற்றின் தொகையை நீங்கள் 4 ஆல் வகுக்கிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் சராசரியைப் பெறுவீர்கள் இதேபோல் நீங்கள் சிவப்பு மற்றும் நீல பிக்சல்களை ஒன்றிணைக்கப் போகும்போது அதனுடன் தொடர்புடைய சேனலின் உண்மையான பிக்சல் மதிப்புகளைக் கொண்ட நெய்போர்களை மட்டுமே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது சிவப்பு கூறு காணவில்லை என்று சொல்லும் இடத்தில் எனக்கு ஒரு பிக்சல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு வகையான பிக்சல்கள் உள்ளன பச்சை மாதிரி கிடைக்கும்போது சிவப்பு கூறு ஒரு பிக்சலில் இல்லை மற்றும் நீல மாதிரி கிடைக்கும் பிக்சலில் சிவப்பு கூறு இல்லை இவை இரண்டு காட்சிகள் இது மற்றொரு நிகழ்வு ஆகும் இந்த பச்சை மாதிரியில் இந்த இருப்பிடத்தைக் கவனியுங்கள் இங்கே நீங்கள் சிவப்பு மாதிரிகளை அவதானிக்கலாம் இரண்டு சிவப்பு மாதிரிகள் இங்கே கிடைக்கின்றன அதன் அருகில் வேறு சிவப்பு மாதிரிகள் இல்லை இப்போது நீங்கள் இந்த இரண்டின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு CFA இல் பிக்சல் வகையை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அவை எந்த வகை வரிசை மற்றும் எந்த வகை நெடுவரிசை என்று பார்க்க வேண்டும் இது ஒரு நீல வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசை இப்படித்தான் நீங்கள் இந்த பிக்சல் நிலைகளை நியமிக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் மேல் நெயிபோர் மற்றும் கீழ் நெயிபோரைக் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் சிவப்பு வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசையில் இருப்பதைப் போல நீங்கள் இதை ஒன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது இடது நெயிபோர் மற்றும் வலது நெயிபோர் இப்போது அவற்றின் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு நீல நெடுவரிசை மற்றும் நீல வரிசை என்றால் அதாவது இது ஒரு காட்சி பின்னர் இந்த பிக்சலின் இந்த "டைகோனல் நெயிபோர்' அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த மூன்று வழக்குகள் சிவப்பு நிறத்தை இடைக்கணிக்க கிடைக்கின்றன இதேபோல் நீங்கள் நீலத்திற்கான அதே செயல்பாடுகளைச் செய்கிறீர்கள் எனவே நமக்கு என்ன கிடைக்கிறது என்பது இந்த வெளிப்பாடுகளைப் பார்ப்போம்

நான் குறிப்பிட்டுள்ளபடி இது G7 இருப்பிடம் G7 இது ஒரு நீல வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசை இடம் நீங்கள் மேல் நெயிபோர் மற்றும் கீழ் நெயிபோர் இது R2 மற்றும் R12 என குறிக்கப்படுகிறது அதை 2 ஆல் வகுக்க வேண்டும் அது அந்த இரண்டு மதிப்புகளின் சராசரியாகும் இதேபோல் நீங்கள் இந்த வகையை எடுத்து கொள்ளுங்கள் இங்கே உங்களிடம் R8 உள்ளது இது முந்தைய இடத்திற்கு அருகிலுள்ள இடம் மற்றும் இப்போது சிவப்பு மாதிரிகள் அவற்றின் "டைகோனல் நெயிபோரில் " கிடைக்கின்றன நீங்கள் R2 R4 R12 R14 ஐக் காணலாம் பின்னர் நீங்கள் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் இது சிவப்பு நிறத்தை டைக்கணிப்பதற்கான இரண்டாவது நிபந்தனை

நான் குறிப்பிட்டுள்ள மூன்றாவது வகை இது நீல வரிசை மற்றும் நீல நெடுவரிசையாக இருக்கலாம் மன்னிக்கவும் இது நீங்கள் B7 மற்றும் B12 ஐச் செய்கிற அதே வழியில் தான் ஆனால் மற்ற வகை நான் குறிப்பிட்டது போலவே இருக்ககும் இவை சிவப்பு நிறத்தின் இரண்டு வகைகள் மட்டுமே வேறு எந்த வகையும் இங்கே காணவில்லை இது காண்பிக்கப்படவில்லை இது அடிப்படையில் சிவப்பு வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசை எனவே இந்த குறிப்பிட்ட இருப்பிடத்தை நீங்கள் கருதுகிறீர்கள் காணாமல் போன கூறு சிவப்பு மற்றும் அந்த இடமாற்றத்தை நான் குறியீட்டை குறியீடாக எழுத வேண்டும் நாங்கள் அதைப் பின்பற்றுகிறோம் அதை நாங்கள் R13 என்று அழைக்கிறோம் பின்னர் நான் இடது நெயிபோர் மற்றும் வலது நெயிபோருக்கு சராசரியை எடுக்க வேண்டும் நீல நிகழ்வுகளுக்கும் இது பச்சை நெடுவரிசை மற்றும் நீல வரிசையாக இருக்க வேண்டும் இங்கே B19 என்று எழுத முடியும் இது பொதுவான எடுத்துக்காட்டுக்கு மட்டுமே அந்த பிக்சல்களின் குறியீடுகளைப் பயன்படுத்துபவர்களைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் குறிப்பிட்டுள்ள வடிவத்தின் இருப்பிடங்களின் தன்மைக்கான இந்த சொத்தை நீங்கள் திருப்திப்படுத்தும் எந்த இடத்திலும் வரிசை மற்றும் நெடுவரிசை வகை நீங்கள் அதே நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டும் இந்த வழக்கில் தங்களிடம் மீண்டும் இடது நெயிபோர் இடது நீல நெயிபோர் மற்றும் வலது நீல நெயிபோர் இருக்கிறது எனவே அதுஆக இருக்க வேண்டும் பைலினியர் இடைக்கணிப்பு இப்படித்தான் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து பச்சை மற்றும் நீலம் மற்றும் பச்சை மற்றும் சிவப்பு மாதிரிகளுக்கு இடையிலான தொடர்பைப் பயன்படுத்த விரும்பும் ஒரு நுட்பத்தைப் பற்றி விவாதிப்போம் இந்த நுட்பம் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சாயலை மதிப்பிட முடியும் என்று கருதுகிறது தொடர்புடைய சாயல்களுக்கு மேல் சராசரியை நீங்கள் எடுக்கலாம் முதல் சாயல் எளிய பைலைனியர் இடைக்கணிப்பைப் பயன்படுத்தி பச்சை பிக்சல்களை இடைக்கணிக்கிறது ஒவ்வொரு பிக்சலிலும் உங்களுக்கு எல்லா பச்சை மதிப்புகளும் உள்ளன பைலினியர் இடைக்கணிப்பு மூலம் பச்சை மாதிரிகள் காணாமல் போன இடங்களில் எல்லா பிக்சல்களும் நீங்கள் கணக்கிட்டுள்ளீர்கள் நீங்கள் அதைச் செய்தவுடன் இந்த நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் நீல மாதிரி கிடைக்கக்கூடிய இடங்களில் அந்தந்த நிலைகளில் கணக்கிட முடியும் பின்னர் சிவப்பு மாதிரி எங்கிருந்தாலும் நீல நிறத்தை கணக்கிடலாம் நீங்கள் சிவப்பு நிறத்தை கணக்கிடலாம் நீல மாதிரியைக் காணாத இடத்தில் ஒரு பிக்சலில் இடைக்கணிப்பு நீல மாதிரியைச் செய்யும்போது அதன் அண்டை நீல நிறங்களைக் கருதுகிறீர்கள் பின்னர் அதை சராசரியாகக் கருதி அந்த பிக்சலில் அந்தந்த பச்சை மதிப்புடன் பெருக்கினால் அது உங்களுக்கு தொடர்புடைய நீல மாதிரியைக் கொடுக்கும் இது தேவைப்படும் மாற்றங்கள் இதேபோல் நீங்கள் சிவப்பு நிறத்திற்காக இதைச் செய்கிறீர்கள் இது ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் பச்சை நிறத்தை கணக்கிட்டவுடன் சாயல்களின் பை லினியர் இடைக்கணிப்புகள் பின்னர் நீங்கள் அந்தந்த சாயலை பச்சை சேனல் பச்சை கூறுடன் பெருக்கி பிக்சல் மதிப்பிற்கு மாற்றலாம் இப்போது இதை மேலும் விவரிக்கிறேன் பச்சை மாதிரியின் இடைக்கணிப்பு பைலினியர் இடைக்கணிப்பு நுட்பத்தில் செய்யப்படுவதைப் போன்றது என்பதை நீங்கள் காணலாம் ஒவ்வொரு பச்சை அல்லாத பிக்சல் இருப்பிடங்களின் 4 நெயிபோர்களையும் நீங்கள் சராசரியாகக் கருதுகிறீர்கள் இங்கே 4 அயலவர்கள் எப்போதும் பச்சை நெயிபோர் களாக இருக்கிறார்கள் இதை நாம் பேயரின் வடிவத்திலிருந்துs Bayer's pattern கவனிக்க முடியும் இப்போது சிவப்பு மற்றும் நீல பிக்சல்களின் இடைக்கணிப்பு பற்றி விவாதிப்போம் இந்த சூழ்நிலையை நீங்கள் அங்கு காணலாம் இந்த வகையில் இது நீல பிக்சல்களின் இடைக்கணிப்பைக் கருத்தில் கொள்ளும் நீங்கள் பார்க்க கூடிய இந்த இடம் இடைக்கணிக்கும் இடம் இது ஜி 7 இடம் ஆகும் இப்போது இந்த இடத்தில் உங்களிடம் பச்சை மாதிரி உள்ளது அதன் நெயிபோர் மற்றும் அது ஒரு நீல வரிசை இது இடது நெயிபோர் மற்றும் வலது நெயிபோர் இரண்டு நீல மாதிரிகள் கிடைக்கின்றன நீங்கள் ஏற்கனவே பச்சை நிறத்தை இடைக்கணித்திருப்பதால் G6 இன் மதிப்பீடு மற்றும் G8 இன் மதிப்பீடு கிடைக்கின்றன அந்த நெய்போர் இடங்களில் நான் நீல நிறத்தை கணக்கிட முடியும் அவற்றின் சராசரியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதை இரண்டாகப் பிரித்து G7 உடன் பெருக்கினால் அந்த இடத்தில் நீல மதிப்பைப் பெறுவீர்கள் மற்ற இடங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிப்போம் B13 இடத்தில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே நீல நிறத்தைக் காணவில்லை நீலக் கூறுகளை நாம் கணக்கிட வேண்டும் மீண்டும் இடது மற்றும் வலது பக்கத்து இடத்துக்கு பதிலாக மேல் மற்றும் கீழ் நெயிபோர்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது சிவப்பு வரிசை மற்றும் பச்சை நெடுவரிசையில் உள்ளது அதன் மேல் மற்றும் கீழ் நெயிபோர்களில் இரண்டு நீல மாதிரிகள் கிடைக்கின்றன நீல நிறங்கள் சராசரியை எடுத்து அந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பச்சை மதிப்புடன் பெருக்கலாம் இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை இங்கே காட்டப்பட்டுள்ளது டைகோனல் இடங்களில் நீல மதிப்புகள் உள்ளன இதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் நான் வேறு நிறத்தைப் பயன்படுத்துகிறேன் இது நீல மாதிரி காணாமல் போன இடம் மற்றும் நீங்கள் மதிப்பிடப் போகிறீர்கள் மீண்டும் டைகோனல் நெயிபோரின் இரண்டு நீல பிக்சல்கள் நீல மதிப்புகளைக் கொண்டுள்ளது மற்றும் அவற்றின் பச்சை ஏற்கனவே மதிப்பிடப்பட்டுள்ளது

அந்த இடங்களின் சாயல்களின் சராசரியை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது அந்த சாயல்களைத் தொகுத்து 4 ஆல் வகுக்கவும் ஏனென்றால் நீல நிறங்களை மதிப்பிடுவதற்கான 4 நிகழ்வுகள் உள்ளன பின்னர் நீங்கள் பச்சை மாதிரியுடன் பெருக்கவும் இங்கே பச்சை நிறமும் மதிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் இது சிவப்பு நிறமாக இருந்தது பச்சை மதிப்பு பச்சை இடைக்கணிப்பு கட்டத்தால் மதிப்பிடப்பட்டதை நீங்கள் காணாமல் போன நீல மாதிரியைப் பெற அந்த மதிப்பைப் பயன்படுத்தலாம் எனவே வண்ண வடிகட்டி வரிசையில் இல்லாத இடங்களில் நீல கூறுகளை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் அதே வழியில் நீங்கள் சிவப்பு கூறுகளுக்கு அதை செய்யலாம் எனவே சிவப்பு பிக்சல்களுக்கு இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும்

இப்போது நாம் சாய்வு தகவல்களைinformation of gradient சுரண்டிக் கொள்ளும் மற்றொரு மிகச் சிறந்த நுட்பத்தைப் பற்றி விவாதிப்போம் இடைக்கணிப்பின் இந்த குறிப்பிட்ட சொத்தைப் பற்றி விவாதிக்கிறேன் இது மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் பிக்சல்களை இடைக்கணிக்கும் போது குறைந்த சாய்வு திசைகளில் இடைக்கணிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களிடம் விளிம்புகள் இருக்கும்போது குறிப்பாக ஒரு உதாரணம் தருகிறேன் இந்த பக்கத்தில் உங்களுக்கு I0 I1 என ஒரு பிரகாச மதிப்பு இருக்கும் ஒரு பிராந்தியத்தை நீங்கள் செய்யலாம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த பிக்சல் மதிப்பு கிடைக்கவில்லை இந்த பிக்சல் மதிப்புகள் கிடைக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான் இந்த திசைகளில் ஒன்றிணைக்கப் போகிறேன் என்றால் அதிகபட்ச சாய்வு மாற்றத்தின் திசை உள்ளது எனவே இந்த இடைக்கணிப்பு மதிப்பு I0 மற்றும் I1 க்கு இடையில் இருக்கும் என்பதை நீங்கள் காண முடியும் மேலும் அதனுடன் தொடர்புடைய விளிம்பு மதிப்புகள் விளிம்புகளில் மங்கலான தன்மை இருக்கும் இந்த திசையில் நான் ஒன்றிணைப்பது போல இந்த விளிம்புகளை நாங்கள் பாதுகாப்போம் ஏனென்றால் அந்த மதிப்புகள் அவை ஒத்தவை அவை மிகக் குறைந்த சாய்வு மாற்றங்கள் இந்த விஷயத்தில் குறைந்தபட்ச சாய்வு மாற்றத்தின் திசை உள்ளது இந்த மதிப்பு உங்களுக்கு சிறந்த இடைக்கணிப்பைக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதலாம் குறைந்த சாய்வுகளின் திசைகளில் இந்த இடைக்கணிப்பை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கொள்கை உள்ளது இந்த வடிவத்தில் எங்களிடம் இரண்டு திசைகள் இயற்கையான திசைகள் இருப்பதால் நெயிபோர்களின் வரையறையால் கிடைமட்ட மற்றும் செங்குத்து சாய்வு திசைகள் உள்ளன உங்களுக்கும் டைகோனல் திசைகளும் உள்ளன எனவே பிற திசைகளும் கிடைக்கின்றன ஆனால் உங்கள் மாதிரிகள் கிடைப்பதைப் பொறுத்து அவை கிடைமட்ட நெயிபோர் அல்லது செங்குத்து நெயிபோர் அல்லது டைகோனல் நெயிபோர் அந்த திசைகளில் தொடர்புடைய சாய்வுகளை நீங்கள் கணக்கிடலாம் அந்த திசைகளில் மாதிரிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் பச்சை நிறத்தை கணக்கிட விரும்புகிறோம் இப்போது கிடைமட்ட திசைகளில் இருக்கும் இந்த இரண்டு மதிப்புகளின் சராசரியை நீங்கள் எடுக்கலாம் அல்லது செங்குத்து திசைகளில் இருக்கும் இந்த இரண்டு மதிப்புகளின் சராசரியை நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் இப்போது செங்குத்து சாய்வு கிடைமட்ட சாய்வு விட கணிசமாக சிறியதாக இருப்பதைக் கண்டால் ஒரு விளிம்பு இருப்பதைக் குறிக்கிறது பின்னர் நீங்கள் செங்குத்து திசையை விரும்பி தேர்தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் இதைக் கண்டால் அது அதிக வித்தியாசம் இல்லை நீங்கள் எல்லா நெயிபோர் களையும் பயன்படுத்தலாம் அது ஒரு டைகோனல் திசைகளாக இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு நாம் வருகிறோம் அங்கு இரண்டு திசைகள் டைகோனல் திசைகளையும் செங்குத்தாகக் கருத்தில் கொண்டு அதே கொள்கையைப் பின்பற்ற வேண்டும் சாய்வு மதிப்பீடு இங்கே முக்கியமானது விநியோகத்தின் இரண்டாவது வரிசை வழித்தோன்றலைக் கருத்தில் கொண்டு இந்த வழிமுறை என்ன செய்கிறது என்பதை மதிப்பீடு செய்கிறது நான் இப்போது இந்த வழிமுறையை மேலும் விவாதிக்கலாம் நான் குறிப்பிட்டுள்ளபடி முதலில் நீங்கள் பச்சை இடைக்கணிப்புகளைக் கணக்கிட வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த பிக்சல் இருப்பிடத்தை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் கிடைமட்ட திசையில் சாய்வு மதிப்பு இது ஒரு கிடைமட்ட சாய்வு திசையாகும் இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் நீங்கள் முழுமையான தொகையை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனெனில் அது உங்கள் ஆர்வத்திற்குரியது பின்னர் இது உண்மையில் அதனுடன் சேர்க்கப்படுவதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்நாங்கள் வித்தியாசத்தை கணக்கிடுகிறோம் இது இரண்டாவது வரிசையை குறிக்கிறது வழித்தோன்றல் அதாவது இந்த இரண்டின் வித்தியாசத்தை நான் எடுத்துக் கொண்டால் B7 B5 பின்னர் மீண்டும் இந்த இரண்டின் வித்தியாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை B7 B5 என்று சொல்லுங்கள் பின்னர் அதை எடுத்து கழிக்கவும் பி 5 பி 3 நீங்கள் அதைப் பெறுவீர்கள் நீங்கள் அளவை எடுத்துக் கொண்டால் நீங்கள் பெறுவீர்கள் அதே மதிப்பு இங்கே எனவே நீங்கள் இப்படித்தான் மதிப்பிடுகிறீர்கள் ஆனால் இந்த இன்றைய சொற்பொழிவின் ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி நீல சேனல்களிலிருந்து பெறப்பட்ட இரண்டாவது வரிசை வழித்தோன்றலை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள் சேனல்கள் முழுவதும் உயர் வரிசையில் உள்ள டெரிவேட்டிவ்ஸ்க ளில் அதிக தொடர்பு உள்ளது நீல சேனலை உருவாக்குவதை நீங்கள் மதிப்பிடும்போது அதே வழித்தோன்றல் பச்சை சேனலிலும் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் மதிப்பிடுகிறோம் கிடைமட்ட திசையில் இது மதிப்பிடும் சாய்வு இதுதான் இதேபோல் நீங்கள் மதிப்பீட்டைச் செய்யலாம் எனவே இது ஒரு செயல்பாட்டின் இரண்டாவது வரிசை வழித்தோன்றலை விளக்குகிறது இதை நான் குறிப்பிட்டுள்ளதை நீங்கள் எவ்வாறு கணக்கிட முடியும் செங்குத்து சாய்வு இந்த வடிவத்தில் மதிப்பிடப்படலாம் நீங்கள் மேல் அண்டை நாடுகளைக் காணலாம் B5 இன் செங்குத்து சாய்வு முதல் வரிசை வழித்தோன்றலை மதிப்பிடுவதற்கு கருதப்படுகிறது இரண்டாவது வரிசை வழித்தோன்றல்கள் நீல கூறுகளின் செங்குத்து நெடுவரிசைகளிலிருந்து கணக்கிடப்படுகின்றன இப்போது வழிமுறை என்னவென்றால் சாய்வு எந்த திசையில் குறைந்தபட்சம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஜி 5 ஐ கணக்கிட வேண்டும் ஐ விட குறைவாக இருந்தால் இது ஒரு நடப்பு காட்சி என்றால் இந்த பிக்சல்களைப் பயன்படுத்தி இடைக்கணிப்பைக் கருத்தில் கொள்ள வேண்டும் மதிப்பு 1 என்று நான் ஐ எடுத்திக்கலாம் ஆனால் அது ஒரு திருத்தம் மூலம் மேலும் செம்மைப்படுத்தப்படுகிறது ஒரு குறுக்கு சேனல் மதிப்பீட்டால் இது லாப்லாசியன் வழித்தோன்றல் ஐப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது இறுதி வெளிப்பாட்டை உங்களுக்குக் காண்பிப்பேன் இந்த மதிப்பீடு இந்த இரண்டாவது வரிசை வழித்தோன்றலால் சுத்திகரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் அல்லது நீல சேனலில் இருந்து மதிப்பிடப்பட்ட லாப்லாசியன் மதிப்பு என்று அழைக்கிறீர்கள் ஏனென்றால் மற்ற சேனலில் இருந்து அது கிடைக்கிறது இன் மதிப்பிலிருந்து கழிக்கப்படுகிறது இந்த விஷயம் சுவாரஸ்யமானது ஏனென்றால் நீங்கள் டெய்லர் தொடர் விரிவாக்கத்தைப் பயன்படுத்தினால் நீங்கள் உண்மையில் அதைப் பார்ப்பீர்கள் இந்த மதிப்பு இடைக்கணிப்பின் போது சேர்க்கப்படுகிறது ஆனால் இது இந்த குறிப்பிட்ட திருத்தத்தை விட மோசமாக செயல்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தில் நீங்கள் முன்மொழியப்பட்ட ஒரு நுட்பமாகும் இது நாங்கள் கண்டுபிடித்தது மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் இது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வேலை மற்றும் இது இடைக்கணிப்பின் மிகச் சிறந்த இடைக்கணிப்பு தரத்தை அளிக்கிறது என்பதைக் காணலாம் இது மேலும் விரிவாக் கப்படுகிறது மற்ற இடங்களில் மீண்டும் மீண்டுபயன்பபடுகின்றது இப்போது கிடைமட்ட சாய்வு செங்குத்து சாய்வை விட உங்களுக்கு அதிகம் தெரிந்திருந்தால் பச்சை நிறத்தை இடைக்கணிக்க செங்குத்து திசைகளைப் பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் அவை சமமாக இருந்தால் சாத்தியமான அனைத்து பச்சை மதிப்புகளையும் பயன்படுத்துங்கள் அதாவது அனைத்து டைகோனல் நெயிபோர் மன்னிக்கவும் இந்த விஷயத்தில் டைகோனல் இல்லை அவர்கள் அனைவரும் பச்சை அல்லாத இடங்களில் நான்கு நெயிபோர்களே செங்குத்து மற்றும் கிடைமட்ட திசைகள் இரண்டையும் பயன்படுத்தி டெரிவேடிவ்களின் தொடர்புடைய மதிப்பீடுகளைப் பயன்படுத்தி அதைச் செம்மைப்படுத்தவும் இப்படித்தான் பச்சை பிக்சல் இடைக்கணிப்பு மற்றும் நீல மற்றும் சிவப்பு பிக்சலும் அதே பாணியில் இடைக்கணிக்கப்படுகின்றன ஏற்கனவே உங்களிடம் பச்சை பிக்சல் உள்ளது இப்போது ஒவ்வொரு இடத்திலும் பச்சை மதிப்புகள் இருப்பதால் நீங்கள் என்ன செய்ய முடியும் லாப்லாசியனின் குறுக்கு சேனல் மதிப்பீடு பச்சை நிறத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் சிவப்பு பிக்சலின் இடைக்கணிப்பு நிலை உள்ளது அது இங்கே இருந்தால் இதுதான் அதன் இடம் என்பதை நீங்கள் காணலாம் காணாமல் போன சிவப்பு கணக்கிடப்படுகிறது மற்றும் செங்குத்து இல்லாததால் இது செங்குத்து டைகோனல் மட்டுமே உண்மையான சிவப்பு மாதிரிக்கு கிடைக்கிறது இந்த விஷயத்தில் கிடைமட்ட மற்றும் செங்குத்து சாய்வுகளை ஒப்பிடுவதில் எந்த கேள்வியும் இல்லை ஏனெனில் ஒரு திசையில் மட்டுமே தகவல் கிடைக்கிறது அது மற்ற மதிப்புகளை விட நம்பகமானது எனவே இடைக்கணிப்புகளைச் செய்யும்போது அவற்றைப் பயன்படுத்துவோம் மேலும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி அவர்களின் குறுக்கு சேனல் லாப்லாசியன் மதிப்பீட்டைப் பயன்படுத்தி இந்த மதிப்பீட்டைச் செம்மைப்படுத்துவோம் மேலும் மற்ற விஷயங்களில் கிடைமட்ட நெயிபோர் களும் காணாமல் போன சிவப்பு இடத்தில் கிடைக்கின்றன இந்த குறிப்பிட்ட இடத்தைக் காண்க நீல நிறத்தில் சிவப்பு செங்குத்துக்கு கிடைமட்ட நெயிபோர் மட்டுமே கிடைக்கிறது எனவே மீண்டும் நீங்கள் கிடைமட்ட மற்றும் செங்குத்து சாய்வு எந்த ஒப்பீடுகளையும் செய்ய வேண்டாம் மூன்றாவது மூன்றாவது வழக்கு உண்மையில் சிவப்பு நெயிபோர் நெயிபோர் சிவப்பு மாதிரிகள் டைகோனல் திசைகளில் இருக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் CFA இல் நெயிபோர் சிவப்பு மாதிரிகள் வைத்திருக்கும் நிலை இதுதான் எனவே இப்போது இங்கே நீங்கள் குறைந்த சாய்வு திசைகளில் செய்யும் இடைக்கணிப்புகளைக் கண்டுபிடிக்கும் அதே நுட்பத்தைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் ஒரே விஷயம் என்னவென்றால் சாய்வு குறித்த உங்கள் மதிப்பீடு இந்த திசையில் இந்த இரண்டு செங்குத்து திசைகளிலும் இருக்க வேண்டும் மேலும் அந்த மதிப்பீடுகளை மீண்டும் லாப்லாசியன் திருத்தம் பயன்படுத்தி சுத்திகரிக்க முடியும் எனவே நாங்கள் இங்கே வரையறுப்பது என்னவென்றால் அந்த இரண்டு திசைகளையும் நீங்கள் காணலாம் ஒன்று இந்த திசையில் இது ஆர் 1 ஆர் 9 என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் லாப்லாசியன் மதிப்பீட்டையும் இதனுடன் பரிசீலிக்கிறீர்கள் நீங்கள் G5 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இது G5 இது G1 மற்றும் இது G9 ஆகும்

இந்த மதிப்பைப் பயன்படுத்தி நீங்கள் இந்த லாப்லாசியன் மதிப்பீட்டை இங்கே செய்ய முடியும் மற்ற திசையிலும் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் பின்னர் எது சிறியதோ நீங்கள் அந்த மதிப்பைத் தேர்வு செய்கிறீர்கள் எனவே ஐ விடக் குறைவாக இருந்தால் நீங்கள் ஆர் 1 ஆர் 9 மற்றும் அந்த லாப்லாசியன் திருத்தங்களைப் பயன்படுத்தி உங்கள் இடைக்கணிப்புகளைச் செய்கிறீர்கள் ஐ விட அதிகமாக இருந்தால் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் அவை சமமாக இருந்தால் அதே வழியில் நீங்கள் அனைத்து டைகோனல் நெயிபோர்யும் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் சராசரியை எடுத்து லாப்லாசியன் திருத்தங்களைச் செய்யுங்கள்

இப்படித்தான் குறிப்பிட்ட இடைக்கணிப்பு நுட்பம் மேற்கொள்ளப்படுகிறது நான் ஒரு இடைவெளி விடுகிறேன் அடுத்த விரிவுரையில் இந்த விவாதத்தை தொடருவோம்